வணக்கம் மாணவர்களே இதுவரை சரக்கு மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் நிதி மேலாளர்கள் மற்றும் தயாரிப்பு மேலாளர்கள் செலவை குறைக்க சரக்கு மேலாண்மையை திறமையாக கையாள வேண்டிய அவசியத்தையும் பார்த்தோம் இயக்க சுழற்சி உகந்ததாக இருப்பதற்கு சரக்குகளின் உகந்த அளவை பராமரித்து அதற்கான முதலீட்டை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்ப வேண்டும் இப்போது இந்த எளிதில் பணமாக்க இயலாத நடப்பு சொத்தான சரக்குகளை எப்படி மிகவும் திறமையாக நிர்வகிக்க முடியும் என்பது பற்றி பார்ப்போம் முதல் நடப்பு சொத்தான சரக்குகளில் உகந்த முதலீடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் சரக்கு இல்லாமல் நிறுவனங்கள் செயல்பட முடியாது எனவே மூலப்பொருள் பாதி நிறைவடைந்த பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்க வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் அந்த உகந்த நிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பது சரக்கு மேலாண்மை அல்லது பொருள் நிர்வாகத்தின் நுட்பங்களில் மிகவும் பிரபலமான நுட்பம் EOQ நுட்பம் அல்லது எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆகும் சரக்குகளில் உகந்த முதலீட்டைக் கண்டு பிடிக்க நாம் EOQ நுட்பத்தினை பயன்படுத்தி உகந்த அளவு மூலப்பொருளினை வாங்கி சிக்கனப்படுத்த முடியும் ஜிட் போன்று சரக்கு நிர்வாகத்தின் வேறு பல நுட்பங்கள் உள்ளன எனவே சரக்கு நிர்வாகத்தில் சில வல்லுநர்கள் EOQ ஆனது அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லத் தொடங்கியுள்ளனர் அது சரியான அளவில் கொள்முதல் செய்யவோ சேமிக்கவோ உதவுவதில்லை அதனால் அது பயனற்றதாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது எனவே நாம் ஜிட் போன்ற மற்ற புதிய நுட்பங்களை நாட வேண்டியுள்ளது ஆனால் இன்றும் கூட EOQ என்பது கடந்த காலத்தில் இருந்ததைப் போலவே மிக முக்கியமானது என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன் ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது அவ்வளவு முக்கியமல்ல ஏனெனில் அங்கு JIT பொருள் மேலாண்மை அல்லது சரக்கு நிர்வாகத்தின் பிற நுட்பங்களைப் பின்பற்றி மிகக் குறைந்த அளவிலான சரக்குகளை பராமரிப்பதன் மூலம் விநியோகச் சங்கிலி ஏற்பாடுகள் மிகவும் திறமையாக செய்லபடுகின்றன அவர்கள் உற்பத்தி செயல்முறையை திறமையாக இயக்க முடிகிறது ஆனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் EOQ நுட்பத்தை கைவிடுவது பற்றி நாம் சிந்திக்க முடியாது மேலும் JIT ஐ அனைத்து தொழில்களிலும் நாட்டின் அனைத்து நிறுவனங்களிலும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் செயல்படுத்த முடியாது என்பதால் நாம் இன்னும் EOQ ஐ சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது EOQ பழைய பயனற்ற அல்லது வழக்கற்றுப்போன ஒரு நுட்பமாகிவிட்டது என்று வாதிட்டாலும் EOQ இன்னும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்திய நிறுவனங்கள் EOQ நுட்பத்தை பெரிதும் சார்ந்து இருப்பதை கொண்டு நிரூபிக்க முடியும் EOQ இன் வரம்புகள் செயல்முறை மூலதனத்தின் நிர்வாகத்தை எவ்வாறு பாதிக்கின்றன அதை கையாள சரக்குகளில் செய்யப்பட வேண்டிய முதலீட்டைக் கண்டுபிடிப்பதிற்கு முன்பு EOQ நுட்பம் என்ன என்பதை பார்ப்போம் இது ஒரு பழைய நுட்பமாகும் ஆனால் இந்த நுட்பத்தின் முக்கிய கூறுகள் என்ன நவீன உலகில் இந்த நுட்பத்தைப் பற்றி ஏதேனும் விமர்சனங்கள் இருந்தாலும் எவ்வாறு இந்த நுட்பத்தை நியாயப்படுத்த முடியும் என்று பார்ப்போம் எனவே இந்திய சூழ்நிலையில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய சரக்குகளில் உகந்த முதலீட்டைக் கண்டுபிடிக்க EOQ நுட்பத்தை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த நுட்பம் பழையதாகிவிட்டது என்பதால் JIT மற்றும் பிற வகையான நுட்பங்களைப் பற்றி சிந்திப்பதும் அனைத்து நிறுவனங்களுக்கும் தொழில்களுக்கும் அவ்வளவு சாத்தியமில்லை இந்த EOQ தகுந்த எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை கண்டுபிடிக்க உதவுகிறது அதன் மூலம் பொருள் வாங்கும் செலவை குறைத்து சிக்கனப்படுத்த முடியும் உற்பத்திச் செயல்பாட்டில் அது முழுமையாகப் பயன்படுத்தப்பட்டால் ஒழிய புதிய பொருளை வாங்கக்கூடாது எனவே அது எவ்வாறு நடக்கிறது என்பதை சாடூத் படத்தில் பார்க்கவும் இது சரக்கு நிர்வாகத்தின் கட்டமைப்பாகும் அது இங்கிருந்து நகர்ந்து இப்படியே சென்று கீழே வருகிறது இது ஒரு சா டூத் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் இந்த பக்கத்தில் இருக்கும் பொருளின் அளவை Q என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த பொருளின் Q அளவு நாம் வாங்க ஆர்டர் செய்யும்போதும் வாங்கிய பின்பு உள்ள பொருளின் அளவை குறிக்கும் பொருள் கிடைத்ததும் இந்த மட்டத்தில் உள்ளதைப் பயன்படுத்தத் தொடங்குகிறோம் எனவே இது இந்த கடைசி நிலைக்கு வரும்போது மீண்டும் ஒரு புதிய ஆர்டரை வைக்கிறோம் மறுபடியும் பொருள் மட்டத்தை தொடக்க நிலைக்கு நிரப்புகிறோம் பின்னர் அதைப் பயன்படுத்தத் தொடங்குவோம் இந்த வழியில் இந்த படத்தை இங்கிருந்து பிரித்தால் இது சராசரி சரக்கு நிலை அல்லது Q மட்டத்தின் பாதி அல்லது Q 2 என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த சராசரி அளவிலான சரக்கு எப்போதும் நம்மிடம் உள்ளது என்பதே இதன் பொருள் பொதுவாக இந்த முதலீடு எப்போதுமே இருக்கும் அதனால்தான் இது சரக்குகளில் செய்யப்பட வேண்டிய சராசரி முதலீடு என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்றாவது புள்ளியைப் ரீஆர்டர் என்று அழைக்கிறோம் இந்த கட்டத்தை சரக்கு அடையும் போது மறுபடியும் ஆர்டர் செய்கிறோம் இங்கே ஒரு கோடு வரைந்தால் இந்த பகுதிக்கு இடையில் ஆர்டர் கொடுத்துள்ளோம் இங்கே இது பெறப்பட்ட ஆர்டர் ஆகும் எனவே இந்த காலத்தை குஷன் காலம் என்று அழைக்கலாம் இந்த குஷன் காலத்தில் சரக்குகள் இந்த நிலைக்கு வந்த பிறகு சரக்குகளைப் பெற சிறிது நேரம் எடுத்துக் கொண்டால் அது உற்பத்தி செயல்முறையை பாதிக்கலாம் எனவே ரீஆர்டர் அறிந்து அதற்கு தகுந்தவாறு முன்னரே ஆர்டர் செய்வோம் இதையே சரக்கை பெறுவதற்கான லீட் டைம் நிலைக்கு ஏற்ப நாம் ஆர்டர் செய்து ஆர்டரைப் பெறுகிறோம் மீண்டும் சரக்கு 0 ஆக வரும்போது சரக்குகளின் Q நிலை மட்டத்திற்கு அதை நிரப்புகிறோம் எனவே இந்த செயல்முறை தொடர்நது கொண்டே இருக்கிறது அதை சா டூத் செயல்படுகிறது இதுவே Q 2 மட்டத்தில் உள்ள சராசரி சரக்கு நிலை ஆகும்

ஆகவே சராசரி சரக்கு என்பது சராசரியாக இந்த முதலீட்டின் ஒரு பகுதி எப்போதும் சரக்குகளில் உள்ளது இந்த முதலீட்டை எடுக்கவோ அல்லது இந்த முதலீட்டை பணமாக மாற்றவோ முடியாது இதை பொறுத்த வரை கோடுகளாக தெரிகின்றன உதராணமாக இந்த நிலையை மூடினால் Q மட்டம் தான் மிக உயர்ந்த நிலை இப்போது இந்த நிலையை மூடினால் இதை சப்ளை லைன் முடிந்த பிறகு சரக்கு 0 நிலைக்கு வந்தவுடன் ஆர்டரைப் பெற்றோம் எனவே சப்ளை லைன் மூலம் அதை மீண்டும் Q நிலைக்கு மாற்றினோம் பின்னர் அதை உட்கொள்ளத் தொடங்கி அது கீழே வரும்போது ரீஆர்டர் செயல்படுகிறது எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அளவை தீர்மானிப்பதற்கான 2 காரணங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்

ஏன் எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆகும் சரக்குகளை வாங்கும் போது ஏற்படும் பிற வகையான செலவுடன் அந்த சரக்குகளை தயாரித்து முடிப்பதற்கும் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை விற்பனை செய்து பணமாக மாற்றும் வரை முதலீடு முடக்கப்பட்டிருக்கும் எனவே அது கேரியிங் காஸ்ட் ஆகும் சரக்கு அளவை உயர்வாக வைத்திருந்தால் என்ன நடக்கும் சரக்குகளில் அதிக நிதிகளை முதலீடு செய்வதால் கேரியிங் காஸ்ட் அதிகரிக்கும் ஆர்டரிங் காஸ்ட் என்பது சரக்குகளை வாங்குவதற்கான மிகக் குறைவான மொத்த செலவு ஆகும் அந்த செலவை எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்று பார்ப்போம் இங்கே நாம் x அச்சில் செலவு மற்றும் y அச்சில் ஆர்டர் செய்த அளவு உள்ளது இது ஆர்டர் அளவு அளவில் இந்த செலவு இவ்வாறு செயல்படுகிறது இது கேரியிங் காஸ்ட் செலவு உயர்கிறது ஏனென்றால் இந்த அளவிலான சரக்குகளை வைத்திருக்கிறீர்கள் மீண்டும் அது 0 ஆக வரும்போது அல்லது மிகக் குறைந்த நிலைக்கு வரும்போது மீண்டும் ஆர்டர் செய்ய வேண்டும் எனவே ஆர்டர் செய்யும் செலவு அதிகரிக்கும் ஆனால் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்குச் சென்று அதிகமான சரக்குகளை வைத்திருந்தால் கேரியிங் காஸ்ட் என அழைக்கப்படும் இங்கே ஒரு வளைவை வரைந்தால் இது குறைந்த பட்ச மொத்த செலவு ஆகும் இங்கேயும் செலவு மிக அதிகம் இங்கேயும் செலவு மிக அதிகம் எனவே இந்த மட்டத்தில் தான் குறைந்தபட்ச மொத்த செலவு உள்ளது எனவே இங்கே இதுதான் செலவு இந்த விஷயத்தில் இது மிகக் குறைந்த மொத்த செலவு மொத்த செலவில் இருபுறமும் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்குச் சென்றால் இந்த நிலை முதல் இந்த நிலை வரை மிக அதிகமாக செலவு ஆகும் இந்த நிலை முதல் இந்த நிலை வரை மிக அதிகமாக செலவு ஆகும் இந்த மட்டத்தில் மட்டுமே செலவு மிகவும் குறையும் எனவே இது எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என அழைக்கப்படும் அளவு ஆகும் மொத்த செலவு மிகக் குறைவாக இருக்கையில் கேரியிங் காஸ்ட் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இது இந்த நிலையில் மிகக் குறைந்த மொத்த செலவில் உள்ளது இந்த அளவிலான சரக்குகளை நாம் வாங்க வேண்டும் இது சரக்குகளை வாங்குவதற்கான பொருளாதார நிலை என்று அழைக்கப்படுகிறது நாம் செய்யும் ஆர்டர் செலவை மிகக் குறைந்த மட்டத்தில் கட்டுப்படுத்துகிறது ஆனால் பலர் இந்த எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி செயல்முறை வழக்கற்றுப் போய்விட்டது என்றும் இன்றைய போட்டி சூழ்நிலையில் நாம் JIT பொருள் நிர்வாகத்தின் ஏபிசி நுட்பம் போன்ற பிற நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் ஆனால் அது சரியானதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இன்றும் எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி செலவு கண்டுபிடிப்பதிலும் மொத்த முதலீட்டை திட்டமிடுவதிலும் சிரமங்கள் இருக்கலாம் மொத்த துல்லியத்துடன் அதை கணக்கிடமுடியாது என்பதை ஒப்புக்கொள்ளவேண்டும் ஆரம்பத்தில் நாம் மதிப்பிட்ட கேரியிங் காஸ்ட் பற்றி பேச வேண்டியுள்ளது மேலும் பொருட்களை ஆர்டர் செய்பவர்கள் இந்த வேலையை மட்டும் செய்யவில்லை அவர்கள் மற்ற விஷயங்களுக்கும் வேலை செய்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தின் எந்தப் பகுதி சரக்கு ஆர்டர் வேலைக்கானது என்று பிரிப்பது மிகவும் கடினம் ஒரு தற்காலிக தொழிலாளி இந்த வகையான ஆர்டர் செய்யும் வேலையைச் செய்தால் இந்த செலவைக் கணக்கிடுவது எளிதானது ஆனால் பல விஷயங்களில் பணிபுரியும் சிலருக்கு வழங்கப்படும் சம்பளத்தின் எந்தப் பகுதி சரக்கு ஆர்டர் வேலைக்கானது என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் எப்படியாவது கேரியிங் காஸ்ட் செலவுகளை கண்டுபிடிக்க முடிந்தாலும் மதிப்பிடப்பட்ட செலவும் உண்மையான செலவும் வேறுபட்டு இருக்கலாம் இருந்தாலும் சரக்கு நிர்வாகத்தின் EOQ மாதிரி அல்லது EOQ நுட்பம் இன்றும் நவீன சூழ்நிலையிலும் குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இந்த நுட்பம் இன்றும் கூட குறைந்த விலையில் வாங்கக்கூடிய மூலப்பொருளின் அளவை நமக்குத் தருகிறது அதன்மூலம் குறுகிய கால நிதிகளின் குறைந்தபட்ச முதலீட்டை சரக்குகளில் செய்ய முடிகிறது இப்போது செலவை மதிப்பிடுவதில் சிக்கல் இருந்தால் அது எப்படி பிழையை ஏற்படுத்தும் என்பதற்கான சூழ்நிலையைப் பார்ப்போம் மதிப்பிடப்பட்ட கேரியிங் காஸ்ட் செலவுகளும் ஏற்பட்ட செலவுகளும் வேறுபட்டு இருந்தால் செலவைக் கணக்கிடுவதில் பிழை உள்ளது எனவே அந்த பிழை எவ்வளவு இருக்கிறது அந்த பிழையினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் செலவுகளை துல்லியமாக கணக்கிட இயலாமல் பிழைகள் ஏற்படுவதால் இது வழக்கற்ற நுட்பம் என்று சொல்லப்படுகிறதா என்று பார்ப்போம் இதில் பிழை காரணியை தீர்மானிக்க முடியும் என்று சொல்லலாம்

ஆகவே செலவுகளின் இரண்டு முக்கிய கூறுகள் கேரியிங் காஸ்ட் ஆகும் பொருளுக்கான தேவை தான் முதல் காரணியாகும் ஏனென்றால் எவ்வளவு பொருள்களை ஆர்டர் செய்வது என்பது தேவையைப் பொறுத்தது பொருளுக்கான தேவையை மதிப்பிடுவதில் சிக்கல் உள்ளது எனவே வெவ்வேறு பிழைகளையும் முதலில் தேவை காரணியையும் பார்ப்போம் மதிப்பிடப்பட்ட தேவையை உண்மையான தேவையால் வகுத்துள்ளோம் மதிப்பிடப்பட்ட தேவை மற்றும் உண்மையான தேவை ஆகியவற்றில் வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அது தேவை காரணி என்று அழைக்கப்படுகிறது அந்த காரணியை M என்று குறிப்போம் இரண்டாவது விஷயம் இப்போது ஆர்டர் செலவுக்கான பிழை காரணி ஆர்டர் செய்யும் செலவைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்று ஏற்கனவே பார்த்தோம் பொருளை ஆர்டர் செய்வதற்காக வேலை செய்யும் நபர்கள் தாங்கள் இந்த வேலையை மட்டும் நிறுவனத்தில் செய்யாமல் வேறு பல வேலைகளையும் செய்கிறார்கள் மேலும் அவர்கள் நிரந்தர ஊழியர்களாக இருப்பதால் சம்பளத்தைப் பெறுகிறார்கள் எனவே இந்த ஆர்டர் வேலைக்கான அவர்களது சம்பளத்தின் ஒரு பகுதியை கணக்கிட்டு பகிர்வது என்பது மிகவும் கடினம் எனவே பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த பிழையையும் மதிப்பிட வேண்டும் அந்த பிழை காரணியை கணக்கிட அந்த ஆர்டர் செலவின் மதிப்பீட்டை உண்மையான ஆர்டர் செலவால் வகுக்க வேண்டும் இதில் வேறுபாடு இருந்தால் இந்த பிழையை N என்று குறிப்போம் மூன்றாவது செலவு என்பது சரக்கு வைத்திருக்கும் செலவான ஹோல்டிங் காஸ்ட் என்ன என்பதைக் கண்டறிவது சில நேரங்களில் கடினம் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் மதிப்பிடப்பட்ட ஹோல்டிங் காஸ்ட்டை ஆகும் Q என்பது மதிப்பிடப்பட்ட பிழைகள் கொண்ட ஆர்டர் அளவு அதாவது உண்மையான EOQ அளவை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் 500 அலகுகள் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் மதிப்பீட்டின்படி எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மதிப்பிடப்பட்ட பிழைகள் கொண்ட Q 600 அலகுகள் என்று கூறப்பட்டது இறுதியாக இந்த மாதிரியைப் பயன்படுத்தி எவ்வளவு மாறுபாடு உள்ளது என்பதை அறிய முடியும் நமது நோக்கம் மாறுபாட்டைக் கண்டுபிடிப்பதாகும் எவ்வளவு மாறுபாடு உள்ளது இங்கே மாறுபாடு Q Q என்பது பிழையுடன் கூடிய மதிப்பீட்டு அளவில் இருந்து வாங்கப்பட்ட உண்மையான அளவை கழித்தால் கிடைக்கக்கூடியது இது உண்மையான அளவான Q ஆல் வகுக்கப்பட்டுள்ள EOQ என்ற EOQ மாதிரியின் நிலையான மாதிரி 2DC H ஆகும் வருடாந்திர தேவையை 2 ஆலும் கேரியிங் காஸ்ட் மூலத்தால் வகுக்கப்படுகிறது இது ஒரு நிலையான மாதிரி இந்த மாதிரியை விளக்க வேண்டிய அவசியமில்லை எனவே பிழை காரணி மற்றும் தேவை M என்பதை ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம் ஆர்டர் செலவில் பிழை காரணி N ஆகும் எனவே பிழை காரணி மூலம் பெருக்கினால் இங்கே Q என்பது பிழையால் பாதிக்கப்படும் 2DCmn Hk இன் மூலத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பிழை இந்த மாதிரி அசல் மாதிரி இதையும்சேர்த்து இரு மாதிரிகள் உள்ளன Q என்பது 2DC H இன் மூலத்தின் கீழ் கிடைப்பது Q என்பது 2DCmn Hk மூலத்தின் கீழ் கிடைக்கும் Q மற்றும் Q ஐப் பார்த்தால் 2 முக்கியமான விஷயங்கள் கிடைத்துள்ளன ஒன்று சரியானது மற்றொன்று தவறானது அல்லது பிழைகள் நிறைந்தது இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் தேவை அல்லது மதிப்பிடப்பட்ட Q இல் பிழைகளின் தாக்கத்தால் இறுதி மாதிரி Q Q Q ஆக மாறி இறுதியாக mnk 1 மூலத்தின் இன் கீழ் வரும் இது இறுதி மாதிரி இந்த மாதிரியை பயன்படுத்தினால் பிழை காரணியை கண்டுபிடிக்க முடியும் எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மதிப்பிடுவதில் எவ்வளவு பிழை உள்ளது என்பதையும் மேலும் இந்த EOQ மாதிரியைப் பயன்படுத்துவது பயனுள்ளதா என்பதையும் புரிந்துகொள்ளலாம் பிழையான காரணியை சரிசெய்த பிறகும் கேரியிங் காஸ்ட் வழக்கற்றுப் போய்விட்டது என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வேறுபாடு மிகக் குறைவாக இருந்தால் அது எளிதில் சரிசெய்யக்கூடிய மதிப்பீட்டில் உள்ள சிக்கலாக இருக்கலாம் ஆனால் அந்த பிழை மிகச்சிறியது என்றால் நுட்பம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பிழை பெரியதாக இருந்தால் நாம் மாற்று வழிகளைத் தேட வேண்டும்

இப்போது நாம் ஒரு தரவை எடுத்து இந்த மாதிரியைப் பயன்படுத்தி இந்த நுட்பம் இன்னும் பயனுள்ளதா இல்லையா என்பதை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக EOQ மட்டத்தில் மதிப்பிடப்பட்ட தேவை D அளவுருக்கள் 7200 அலகுகள் என்றும் உண்மையானது 10000 அலகுகள் என்றும் கொள்ளலாம் அதாவது சந்தையில் அதிகமான உற்பத்தியை விற்க முடியும் என்பதாகும் சதவீத மாற்றம் என்ன சந்தையில் தயாரிப்புக்கான தேவையின் மாறுபாடு என்ன 38 9 பிளஸ் நேர்மறை என்பது 7200 யூனிட்டுகளின் தேவையை மதிப்பிட்டுள்ளதை குறிக்கிறது உண்மையான தேவை 10000 அலகுகள் எனவே தேவையை மதிப்பிடுவதில் பிழை உள்ளது இப்போது இரண்டாவது கூறு ஆர்டரிங் காஸ்டை குறைவாக இருப்பது எதிர்மறை மாறுபாடு 16 68 உள்ளதை குறிக்கிறது இப்போது நாம் சரக்கு வைத்திருக்கும் செலவு பற்றி பேசுகிறோம் ஹோல்டிங் காஸ்ட்டும் மதிப்பீட்டுக்கும் உண்மையான செலவுக்கும் இடையில் உள்ள பிழையை n என்று குறிக்கிறோம் மதிப்பிடப்பட்ட ஹோல்டிங் காஸ்ட்டுக்கும் உண்மையான ஹோல்டிங் காஸ்ட்டுக்கும் இடையிலான பிழை k இங்கே கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரங்களில் அவை 0 72 1 20 0 75 என்று உள்ளன இவை அனைத்தையும் இப்போது இந்த மாதிரியில் சேர்க்கிறோம் முந்தைய ஸ்லைடில் உருவாக்கிய mn k 1 இன் மூலத்தின் கீழ் உள்ள இந்த மாதிரியைப் பயன்படுத்தினால் இது உண்மையான மற்றும் மதிப்பீட்டிற்கு இடையேயான பிழையை கண்டுபிடிக்கும் எனவே இறுதியாக மாதிரி Q Q Q என்பது mn k 1 இன் மூலத்தின் கீழ் உள்ளது பிழை காரணிகளை இங்கு கணக்கிட்டால் தேவையைப் பொறுத்தவரை ஆர்டரிங் காஸ்ட் பொறுத்தவரை அது இங்கே 1 07 என்று இருப்பதைக் காண்பீர்கள் எனவே 1 என்பது வேறுபாடு பகுதி மதிப்பிடப்பட்ட பகுதி 1 07 மற்றும் உண்மையானது 1 எனவே மதிப்பீட்டுக்கும் உண்மைக்குமான வித்தியாசம் 0 07 அல்லது இறுதியாக 7 என்று சொல்லலாம் இதன் பொருள் தேவையின் மதிப்பீட்டில் உள்ள வேறுபாடு கேரியிங் காஸ்டை மதிப்பிடுவதில் பிழை சுருக்கமாக மொத்த பிழை அல்லது அந்த பிழையின் அளவு வெறும் 7 மட்டுமே இதன் பொருள் 7 பிழை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் உள்ளது இது 10க்கும் குறைவானது எந்தவொரு தேவையும் முன்னறிவிப்பதற்காக மட்டுமே மதிப்பீடு செய்கிறோம் எனவே நிச்சயமாக மதிப்பிடப்பட்ட நிலைக்கும் உண்மையான நிலைக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த வேறுபாடு மிக அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் மதிப்பிடப்பட்ட EOQ மற்றும் உண்மையான EOQ ஆகியவை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் என்ன நடக்கும் இது அதிக அளவில் இருந்தால் மதிப்பிடப்பட்ட எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அளவு மிக அதிகமாக உள்ளது அதனால் என்ன நடக்கும் தேவையான முதலீட்டை விட சரக்குகளில் செய்த அதிக முதலீடு வீணான முதலீடாகி விரைவாக பணமாக மாற்ற முடியாது குறைவாக மதிப்பிட்டால் சரக்குகளின் உண்மையான தேவை அதிகமாக இருக்கலாம் அதை குறைவாக மதிப்பிட்டால் சந்தையின் தேவையை பூர்த்திசெய்ய முடியாமல் அது ஸ்டாக்அவுட் காஸ்டை இன்னும் ஒரு பயனுள்ள நுட்பமாகும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது குறுகிய கால நிதிகளின் நிர்வாகமான ஒர்கிங் கேப்பிடல் மேனஜ்மெண்ட்டைப் பொறுத்தவரையில் சரக்குகளில் உகந்த முதலீடு செய்து அதை முடிக்கப்பட்ட தயாரிப்புகளாக மாற்றி சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே இந்தியா போன்ற அனைத்து வளரும் பொருளாதாரங்களிலும் JIT ஐப் பயன்படுத்த முடியும் என்று சொல்ல முடியாது எனவே எகனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை மிகவும் முக்கியமான நுட்பமாக இருக்கும் எனவே சரக்குகளை நிர்வகிப்பது குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்தபோது சரக்குகளில் உகந்த முதலீட்டை கண்டுபிடிக்க EOQ இன் உதவி மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் உகந்த அளவிலான சரக்குகளை வைத்திருந்தால் சரக்குகளின் விலை கட்டுப்பாட்டில் இருக்கும் சரக்குகளின் மொத்த செலவும் கட்டுப்படுத்தப்படும் முதலீடும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதை விற்றுப் பணமாக மாற்றுவதும் ஒரு பிரச்சினையாக இருக்காது இறுதியாக அனைத்து வகையான அதிகப்படியான செலவுகளையும் தவிர்க்க முடியும் இத்துடன் சரக்குகளை நிர்வகிப்பது பற்றி வரவிருக்கும் வகுப்புகளில் பார்ப்போம் மேலும் இந்த தற்போதைய சொத்து குறித்து இன்னும் பல விஷயங்களை விவாதிப்போம் மிக்க நன்றி